முன்னதாக டாஸ்க் ஷெட்யூலிங் பிரேம்ஒர்க் இன் பணிகளுக்கு இடையே ரிசோர்ஸ்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் இது ஒரு ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் ஆக இருக்கலாம் அல்லது யர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஸ்கேட்யூலர் ஆக இருக்கலாம் மேலும் க்ரிட்டிக்கல் செக்ஷன் மற்றும் செமாஃபோர்களைப் பற்றி விவாதித்தோம் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்திய செமாஃபோர் தீர்வு பற்றி விவாதித்தோம் இதை ரியல் டைம் அப்ளிகேஷன் இல் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இது ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் என்ற இரண்டு கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் ஒரு குறைந்த ப்ரையாரிட்டி பணி ஒரு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் ஐ லாக் செய்து இருக்கும் போது எளிய ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் எழுகிறது அதிக ப்ரையாரிட்டி பனியால் எக்சீக்யூட் ஆக முடியாது மற்றும் ரிசோர்ஸ்ற்காக அது காத்திருக்கும் அதற்கான எடுத்துக்காட்டு ஒன்றையும் நாம் பார்த்தோம் ஆனால் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கல் மிகவும் மோசமானதல்ல ஏனெனில் இது கவனமான புரோகிராமிங் மூலம் தீர்க்கப்படலாம் ஆனால் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் இல் ரிசோர்ஸ் ஐ வைத்திருக்கும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி CPU பயன்பாட்டில் இருந்து பிற இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் களால் பிரீஎம்ட் செய்யப்படுகிறது ஏனெனில் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் களுக்கு ரிசோர்ஸ் எதுவும் தேவைப்படுவதில்லை சென்ற பதிவின் முடிவில் க்ரிட்டிக்கல் செக்ஷன் மற்றும் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் எவ்வாறு ஏற்படலாம் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் அதன் தீர்வுகள் பற்றியும் விவாதித்தோம் எடுத்துக்காட்டாக நம்மிடம் T1 மற்றும் T3 ஆகிய 2 பணிகள் உள்ளன அவை நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் ஐ பகிர்ந்து கொள்கின்றன இதன் பொருள் அவை ரிசோர்ஸ்ஐ எக்ஸ்க்ளூசிவ் மோடில் அணுக வேண்டும் என்பதே அதாவது ஏற்கனவே ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தும் ஒரு பணி அதை பயன்படுத்தி அதன் எக்சிக்யூஷன் ஐ முடிக்கும்போது மட்டுமே வேறு எந்த பணியும் அதைப் பயன்படுத்த முடியும் இரண்டு பணிகளும் அந்த வகையை சார்ந்தவை மேலும் அவற்றின் ப்ரோக்ராம்ன் சில பகுதிகள் ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தாத சில செயலாக்கங்களைச் செய்கின்றன அவை நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் ஆக இருப்பதால் ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தத் தொடங்குவதற்கு முன் Pஐ அழைக்கின்றன P என்பது அடிப்படையில் செமாஃபோர் வெயிட் மேலும் செமாஃபோர் கிடைத்த பிறகு அவை சார்டு ரிசோர்ஸ் ஐ எக்சிக்யூட் செய்யத் தொடங்குகின்றன சார்டு ரிசோர்ஸஐ பயன்படுத்தும் கோடு செக்மெண்ட் முடிந்ததும் இன்ஸ்ரக்சன் Vஐ அழைக்கின்றன V சிக்னல் செமஃபோர் ஆகும் அது ரிசோர்ஸ்ஐ ரிலீஸ் செய்து மேலும் ரிசோர்ஸ் ஐ பயன்படுத்தாத பல லோக்கல் ப்ராசசிங் ஐ செயல் படுத்துகின்றன அத்தகைய சூழ்நிலையில் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் அரைசு ஆகும் வழி பின்வருமாறு குறைந்த ப்ரையாரிட்டி கொண்ட ஒரு பணி T3 நம்மிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் லோக்கல் ப்ராசசிங் L என்று குறிக்கப்படுகிறது T3 சில லோக்கல் ப்ராசசிங் செய்கின்றது சிறிது நேரம் கழித்து அது க்ரிட்டிக்கல் செக்ஷன் உள் நுழைகிறது ரிசோர்ஸ்சைresource பயன்படுத்துவதற்கு முன்பு அது ஒரு செமாஃபோர் வெயிட் செய்கிறது மேலும் செமாஃபோர் கிடைப்பதால் அது ரிசோர்ஸ்ஐ பெறலாம் இதன் மூலம் ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தி எக்சிக்யூஷன்ஐ தொடங்குகிறது ஆனால் T என்ற அந்த நேரத்தில் T1 என்ற உயர் ப்ரையாரிட்டி பணி தனது எக்சிக்யூஷன்ஐ தொடங்குகிறது அது இங்கே சில லோக்கல் ப்ராசசிங் செய்கிறது மற்றும் ஒரு புள்ளி T3 வரை அது அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் ல் வந்து ரிசோர்ஸ் லாக் செய்கிறது அல்லது அதே அகல இன்ஸ்ரக்சன் எக்சிக்யூஷன் செய்கிறது T3 ஏற்கனவே ரிசோர்ஸ்ஐ வைத்திருப்பதால் T1 பணி பிளாக் செய்யப்படுகிறது அது பிளாக் செய்ய பட்டவுடன் T3 ஆக்டிவ் ஆகி ஒரு ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்துகிறது சிறிது நேரம் கழித்து அதாவது T4 இல் அது எக்சிக்யூஷன்ஐ நிறைவு செய்கிறது பின்னர் T1 ரிசோர்ஸ்ஐ பெற்று எக்சிக்யூஷன்ஐ தொடங்குகிறது மற்றும் லோக்கல் எக்சிக்யூஷன் செய்கிறது பின்னர் அது முடிந்ததும் T3 CPUஐ பெற்று எக்சிக்யூட் செய்ய தொடங்குகிறது இது ஒரு ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் எடுத்துக்காட்டு T1 பணி பிளாக் செய்யப்படும் நேரம் T3 மற்றும் T4 க்கு இடையில் உள்ளது அப்பொழுது T3 பணி முடிந்து அதன் க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஐ பயன்படுத்துகிறது T1 பணி ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச காலம் T3 பணி க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் Rஐ பயன்படுத்த வேண்டிய அதிகபட்ச காலத்திற்கு சமம் பின்வருவது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலைப் பற்றியது ஆகும் அதே ரிசோர்ஸ் R காரணமாக பணி T1 2 ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றங்களை சந்திக்க நேரிடுகிறது ரிசோர்ஸ் தேவையில்லாத பணி T2 தனது எக்சிக்யூஷன்ஐ துவங்கி T3 CPU பயன்படுத்துவதைத் தடுக்கிறது இதனால் T1 2 முறை ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மூலம் பாதிக்கப்படுகிறது ஒன்று T3 காரணமாக மற்றொன்று T2 காரணமாக T2 எக்சிக்யூஷன் போது T1 க்கு ரிசோர்ஸ் இல்லாததால் அது காத்திருக்க வேண்டும் T3 ரிசோர்ஸ் வைத்திருக்கிறது ஆனால் எக்சிக்யூட் செய்ய முடியவில்லை ஏனெனில் T2 எக்சிக்யூட் செய்ய தொடங்கியுள்ளது மேலும் இந்த காலத்தில் T3 மற்றும் T2 காரணமாக 2 ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த எடுத்துக்காட்டு நீட்டிக்கப்பட்டால் அது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஆகும் நாம் பல இன்டர்மீடியட் டாஸ்க் களை பரிசீலித்து வருகிறோம் T3 க்கு மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி உள்ளது T1 க்கு அதிக ப்ரையாரிட்டி உள்ளது ஆனால் T2 1 T2 2 மற்றும் T2 n போன்ற பல இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் உள்ளன T1 ரிசோர்ஸ் வேண்டி பிளாக் செய்யப்படுகிறது T3 மற்றும் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒன்றன் பின் ஒன்றாக எக்சிக்யூட் ஆகிறது T1 தொடர்ச்சியாக காத்திருக்கிறது மேலும் T3 தனது எக்சிக்யூஷன்ஐ முடிக்க CPU ஐப் பெற காத்திருக்கும் வேலையில் T1 அதன் டெட்லைன்ஐ தவறவிடுகிறது இதனால் அப்ளிகேஷன் ஃபெயிலியூர் ஏற்படுகிறது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி சிக்கல் போதுமான அளவு கையாளப்படாவிட்டால் ரியல் டைம் அப்ளிகேஷன் தோல்வியடையும் கடந்த காலங்களில் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் காரணமாக அப்ளிகேஷன் ஃபெயிலியூர் ஏற்பட்டதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் மிகவும் பிரபலமான உதாரணம் மார்ச்பாத்ஃபைண்டர் மார்ச்பாத்ஃபைண்டர் 1997 ஜூலை 4 அன்று செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறங்கியது இது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நுழைந்தபோது சோஜர்னர் ரோவர் என்ற வாகனம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் மெதுவாக கீழே இறங்கி அது ஏர்பேக் இல் இருந்து செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிற்கு நகர்ந்து பூமியின் நிலையத்திற்கு அதிக அளவு டேட்டா களை அனுப்பத் தொடங்கியது இந்த டேட்டா களில் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு படங்கள் இருந்தன அவை நாசா வால் வெளியிடப்பட்டது மற்றும் அவை இணையத்தில் பொதுவில் கிடைக்கும் ரோவர் மூலம் ஏராளமான படங்கள் அனுப்பப்பட்டன அதில் ஒரு படம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் ரோவர் பைகளால் சூழப்பட்டு தரையிறங்கி படம் எடுக்கத் தொடங்கியதை காட்டும் இது நாசா பொதுமக்களுக்கு வெளியிட்ட மார்ச்பாத்ஃபைண்டர் ரின் மற்றொரு படம் ஆகும் ஆனால் பின்னர் பாத்ஃபைண்டர் சிஸ்டம் ரீசெட்களுக்கு ஆட்பட தொடங்கியது ஒவ்வொரு சில விநாடிகளுக்குப் பிறகும் சிஸ்டம் தன்னை தானே ரீசெட் செய்ய தொடங்கியது இதன் விளைவாக டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் செய்ய முடியவில்லை டேட்டாவின் ஒரு பகுதி மட்டுமே ட்ரான்ஸ்மிட் செய்யப்படும் பின்னர் அது மீண்டும் ரீசெட் செய்யப்படும் மீண்டும் அது ட்ரான்ஸ்மிட் செய்யப்பட்டு ரீசெட் செய்யப்படும் இதனால் முழுமையான டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் செய்ய முடியவில்லை அந்த நேரத்தில் செய்தித்தாள்கள் மார்ச்பாத்ஃபைண்டர் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும் இந்த தோல்வியை விவரிக்கப் சாஃப்ட்வேர் கிலிச்சஸ் என்ற சொற்களைப் பயன்படுத்தின வேறு சில செய்தித்தாள்கள் பாத்ஃபைண்டரில் உள்ள கணினி ஒரே நேரத்தில் பல விஷயங்களைச் செய்ய முயற்சிப்பதாகவும் அதனால் தோல்வியுற்றதாகவும் தெரிவித்தன ஆனால் நாசாவின் ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் பிழையை சரிசெய்ய தீவிரமாக முயன்றனர் விண்ட் ரிவர் சிஸ்டம்ல் இருந்த விஎக்ஸ்வொர்க்ஸ் என்ற ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மார்ச்பாத்ஃபைண்டர் ல் பயன்படுத்தப்பட்டது மேலும் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலிங் த்ரட் பயன்படுத்தப்பட்டது பாத்ஃபைண்டரில் வெவ்வேறு பணிகள் சார்டு மெமரி மூலம் தகவல்களை பகிர்ந்து கொண்டன ஒரு பணி மெமரி ரைட் செய்யும் வேறொரு பணி அதைப் ரீட் செய்யும் பின்னர் விண்கலத்தின் வெவ்வேறு கூறுகள் ஒன்றுடன் ஒன்று சார்டு மெமரி மூலம் தொடர்பு கொள்ளும் பாத்ஃபைண்டரை டிபக் செய்ய நாசா விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வகத்தில் பாத்ஃபைண்டரின் பிரதி ஒன்றைக் கொண்டிருந்தனர் மேலும் அவர்கள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு நிகழ்வுகளை சிமுலேட் செய்ய தொடங்கினர் மற்றும் கான்டெக்ஸ்ட் சுவிட்சுகள் நிகழ்ந்த இடத்தில் அல்லது ஆப்ஜெக்ட் சிங்க்ரோநைசேஷன் கண்டறிந்த இடத்தில் இன்டரப்டு ஏற்பட்டபோது டிபக்கரை அமைத்தனர் இவை அனைத்தையும் கவனித்த பின் இறுதியாக பாத்ஃபைண்டரின் பிரதி மூலம் பல மணி நேரம் வேலை செய்தபின் எந்த நிலைமைகளில் ரீசெட் நிகழக்கூடும் என்பதை துல்லியமான கண்டறிந்தனர் ஒரு மியூடெக்ஸ் அதாவது ஒரு செமாஃபோர் மற்றும் பூலியன் பராமீட்டர் ஒன்று பூலியன் குளோபல் வேரியபல் ஆக இருப்பதை அவர்கள் கண்டு பிடித்தனர் இது பூலியன் வேரியபலின் மதிப்பு மற்றும் பூலியன் பராமீட்டர் ஆல் சுட்டிக்காட்ட பட்டபடி ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் செய்யப்பட வேண்டுமா இல்லையா என்பதைப் பொறுத்தது ஆனால் பூலியன் வேரியபல் ஆல் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஆப் செய்யப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் எனவே ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஆன் செய்யப்படுமானால் சிக்கலை தீர்க்க முடியும் பின்னர் அவர்கள் மார்ச்பாத்ஃபைண்டர் ல் குறுகிய சி ப்ரோக்ராம் ஒன்றை பதிவேற்றினர் இதன் மூலம் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் நிகழ்வு சமாளிக்கப்படலாம் சுருக்கமாக மார்ச்பாத்ஃபைண்டர் சிக்கலை எதிர்கொண்டதாகக் கூறலாம் ஏனெனில் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலுக்கான தீர்வு ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ப்ரோசீசர் பூலியன் வேரியபலின் மூலம் டிசேபிள் செய்யப்படுகிறது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ப்ரோசீசர் எனேபிள் செய்யப்பட்ட பிறகு அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை தீர்க்க முடிந்தது ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் மல்டிபிள் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றங்களுக்கான தீர்வுகள் பின்வருமாறு குறைந்த ப்ரையாரிட்டி பணியின் காரணமாக அதிக ப்ரையாரிட்டி பணி ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் செய்யப்படுகிறது என்றால் நான் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஏற்படக்கூடிய மிக நீண்ட காலம் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் க்ட்டிக்கல் செக்ஷன் யை எக்சிக்யூட் செய்யும் அதிகபட்ச நேரமாகும் ஏனென்றால் ஒரு ஒற்றை ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஒரு கால வரம்பிற்கு உட்பட்டது இது குறைந்த ப்ரையாரிட்டி பணிக்கு எக்ஸ்க்ளூசிவ் மோடில் ரிசோர்ஸ்ம் தேவைப்படும் காலத்தால் வரையறுக்கப்படுகிறது குறைந்த ப்ரையாரிட்டி பணி க்ரிட்டிக்கல் செக்ஷன் யைப் பயன்படுத்த கூடிய நேரம் என்பது அதிக ப்ரையாரிட்டி பணி ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஆல் பாதிக்கப்படும் நேரமாகும் இந்த ஒற்றை ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை கவனமான ப்ரோக்ராமிங் மூலம் தீர்க்க முடியும் அதாவது குறைந்த ப்ரையாரிட்டி பணி க்ரிட்டிக்கல் செக்ஷன் யைப் பயன்படுத்தும் நேரத்தைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் சிக்கலை தீர்க்க முடியும் ஒவ்வொரு முறையும் அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் ன் பயன்பாடுகளில் ஒரு நிலையான புள்ளி இருக்கும்போது அது ரிசோர்ஸ்ஐ ரிலீஸ் செய்கிறது கவனமான ப்ரோக்ராமிங் மூலம் குறைந்த ப்ரையாரிட்டி பணிக்கு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் ஐ பயன்படுத்த வேண்டிய காலம் மிக குறைவானதாக மாற்றப்படலாம் ஆனால் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை கவனமான ப்ரோக்ராமிங் மூலம் கையாள முடியாது இந்த அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் தீர்வுகள் பணிகளுக்கு இடையில் ரிசோர்ஸ் ஷேரிங் புரோடாகால்ஸ் என அழைக்கப்படுகின்றன இந்த புரோடாகால் களில் எளிமையானது பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் என அழைக்கப்படுகிறது இது 1990 ஆம் ஆண்டில் ஷா மற்றும் ராஜ்குமார் ஆகியோரால் முன்மொழியப்பட்டது இந்த பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் ன் பின்னணியில் உள்ள முக்கிய யோசனை என்னவென்றால் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் யை எக்சிக்யூட் செய்யும் பட்சத்தில் அதை பிரீஎம்ட் செய்ய முடியாது அதை முடிந்தவரை விரைவாக எக்சிக்யூட் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அதன் காலத்தை குறுகியதாக மாற்றுவதன் மூலம் அது க்ரிட்டிக்கல் செக்ஷன் யை ரிலீஸ் செய்யும் இதனால் அதிக ப்ரையாரிட்டி பணி இந்த ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தலாம் மற்றும் இன்வர்ஷன் டைம் சிறியதாக இருக்கும் இங்குள்ள முக்கிய கவலை யாதெனில் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் எக்சிக்யூஷன் ஐ முடிந்தவரை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே ஆகும் கொடுக்கப்பட்ட புரோடாகால் எளிமையானது சிக்கல் என்னவென்றால் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் முடிந்தவரை தனது எக்சிக்யூஷனை விரைவாக முடிக்க வேண்டும் மேலும் அது க்ரிட்டிக்கல் செக்ஷன் ல் எக்சிக்யூட் செய்யும் போது இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் CPUஐப் பயன்படுத்தத் தொடங்குவதால் டிலே ஆகிறது மற்றும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் புரோகிரஸ் ஆக முடியவில்லை இந்த சிக்கலுக்கான தீர்வு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை உயர்த்துவதாகும் இதனால் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க்பிரீஎம்ட் செய்ய முடியாது ஆனால் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் எக்சிக்யூட் செய்யும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை உயர்த்துவது முக்கியமானது மற்றும் அக்கறைக்குரிய தலைப்பு க்ரிட்டிக்கல் செக்ஷன் ல் எக்சிக்யூட் செய்யும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்யின் ப்ரையாரிட்டி எவ்வளவு உயர்த்த வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டும் இதற்கான பதில்லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை ரிசோர்ஸ்சிற்காக காத்திருக்கும் டாஸ்க்கிற்கு சமம் ஆக்குவதே ஆகும் இதனால் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் இந்த லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கை பிரீஎம்ட் செய்ய முடியாது இந்த பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் இல் ஒரு ரிசோர்ஸ் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும்போது ரிசோர்ஸ் தேவைப்படும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிக்வெஸ்ட் செய்கிறது மற்றும் அனைத்து ரிக்வெஸ்ட்களும் FIFO வரிசையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சிற்காக ரிக்வெஸ்ட் செய்யும்போது இன்ஹெரிடன்ஸ் கிளாஸ் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் காத்திருக்கிறது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ரிசோர்ஸ் வேண்டி காத்திருக்கும் ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கு சமமாக ஆக்கப்படுகிறது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சிற்காக பிளாக் செய்யப்படும் போதெல்லாம் சிம்பிள் புரோடாகால் என்று ஆகிறது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை தடுக்கும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை இன்ஹெரிட் செய்கிறது எடுத்துக்காட்டாக லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை வைத்திருக்கிறது மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ் பயன்பாட்டை முடிக்க காத்திருக்கிறது அதே நேரத்தில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கு சமமாக உயர்த்தப்படுகிறது எனவே இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கை பிரீஎம்ட் செய்ய முடியாது இது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்கீம் ன் மேலும் சில விவரங்களைப் பற்றி பார்ப்போம் இங்கே அதிக ப்ரையாரிட்டி பணி ரிசோர்ஸ் ஐ பிளாக் செய்தவுடன் குறைந்த ப்ரையாரிட்டி பணியின் ப்ரையாரிட்டி க்யூவில் அதிக ப்ரையாரிட்டி பணிக்கு உயர்த்தப்படுகிறது 2 பணிகள் ரிசோர்ஸ் வேண்டி காத்திருந்தால் மேலும் அவற்றில் ஒன்று நடுத்தர ப்ரையாரிட்டி மற்றும் மற்றொன்று அதிக ப்ரையாரிட்டி என இருந்தால் ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தி எக்சிக்யூட் ஆகும் குறைந்த ப்ரையாரிட்டி பணிக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கிறது மேலும் இது இரண்டிற்கும் இடையில் அதிகமானதாக ஆகிறது ஆனால் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் ரிசோர்ஸ் பயன்பாட்டை முடித்தவுடன் அது மீண்டும் பழைய ப்ரையாரிட்டி ஐ பெறுகிறது குறைந்த ப்ரையாரிட்டி பணி மீண்டும் குறைந்த ப்ரையாரிட்டி என மாறும் மேலும் அது மற்ற க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஐ வைத்திருக்காவிட்டால் ரிசோர்ஸ் ஐ ரிலீஸ் செய்தவுடன் அதன் ப்ரையாரிட்டி மதிப்பு மாறுகிறது அதிக ப்ரையாரிட்டி பணி காத்திருக்கிறது மேலும் அது காத்திருக்கும் அதிக ப்ரையாரிட்டி பணியின் ப்ரையாரிட்டி ஐ இன்ஹெரிட் செய்கிறது அது ரிசோர்ஸ் ஐ ரிலீஸ் செய்தவுடன் அதன் அசல் ப்ரையாரிட்டி ஐ மீண்டும் பெறுகிறது பின்வருவது அது உருவாக்கும் பிரச்சினை மற்றும் அது தீர்க்கும் பிரச்சினை பற்றியது இது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலைத் தீர்த்தது ஆனால் எவ்வாறு அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை தீர்த்தது என்பதே இங்கு முக்கிய கேள்வி ஆகிறது இது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலைத் தீர்த்தது ஏனெனில் இன்ஹெரிடன்ஸ் கிளாஸ் ல் குறைந்த ப்ரையாரிட்டி பணியின் ப்ரையாரிட்டி ஐ காத்திருக்கும் அதிக ப்ரையாரிட்டி பணியின் ப்ரையாரிட்டி க்கு இணையாக உயர்த்துவதன் மூலம் குறைந்த ப்ரையாரிட்டி பணியின் CPU பயன்பாட்டை இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் களால் பிரீஎம்ட் செய்ய முடியாது எனவே அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி சிக்கல் தீர்க்கப்படுகிறது இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் இனி பிரீஎம்ட் செய்ய முடியாது எனவே அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி சிக்கலும் தீர்க்கப்படும் இது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால்இன் ஸ்கீமாட்டிக் ரெபிரசெண்டேஷன் ஆகும் இங்கே ஒரு குறைந்த ப்ரையாரிட்டி பணி க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஐ வைத்திருக்கிறது டைம் இன்ஸ்டன்ஸ் ஒன்றில் ப்ரையாரிட்டி வால்யூ 5 ஆகும் டைம் இன்ஸ்டன்ஸ் இரண்டில் அதிக ப்ரையாரிட்டி பணி எக்சிக்யூஷன் ஐ தொடங்குகிறது மற்றும் அதன் ப்ரையாரிட்டி லெவல் 10 ஆகும் சிறிது நேரம் கழித்து அதற்கு ரிசோர்ஸ் தேவைப்பட்டது மற்றும் ஏற்கனவே ரிசோர்ஸ் குறைந்த ப்ரையாரிட்டி பணியிடம் இருந்ததால் அது தடுக்கப்பட்டது பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இது எக்சிக்யூட் ஆக தொடங்கியது ஆனால் அதன் ப்ரையாரிட்டி மாறியது ஏனெனில் அதிக ப்ரையாரிட்டி பணி காத்திருக்கிறது அதன் ப்ரையாரிட்டி 5 இல் இருந்து 10 என மாறுவதற்காக காத்திருக்கத் தொடங்கியதும் மற்றும் அதிக ப்ரையாரிட்டி பணிக்கு ப்ரையாரிட்டி 10 இருப்பதால் அது தொடர்ந்து எக்சிக்யூட் ஆகிறது பின்னர் அது ரிசோர்ஸ்ஐ ரிலீஸ் செய்யும் போது சொந்த ப்ரையாரிட்டி வால்யூ விற்கு திரும்பும் இந்த லெக்சரின் முடிவில் நாம் இருக்கிறோம் அடுத்த லெக்சரை இந்த கட்டத்தில் இருந்து தொடருவோம் Thank you